வணக்கம் கான்பூர் ஐஐடியில் இருந்து ஜெயந்த சாட்டர்ஜி நாம் ஒரு சமகால சிக்கல்களை நிர்வகிப்பது பற்றி விவாதிக்கிறோம் கடந்த வாரம் சேவையின் சில தனித்துவமான பண்புகளின் காரணமாக சேவை வணிகத்தில் எழும் சில சவால்களை நாம் விவாதித்துக்கொண்டிருந்தோம் அதாவது உறுதியற்ற தன்மை மற்றும் பன்முகத்தன்மை தேட முடியாத தன்மை அல்லது சுருக்கம் அல்லது பொதுத்தன்மை போன்ற பிரச்சனைகளை நாம் படித்தோம் மேலும் செயல்முறையை நிர்வகிப்பதன் மூலம் செயல்முறையைப் புரிந்துகொள்வதன் மூலம் செயல்முறையை வரைபடமாக்குவதன் மூலம் ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குவதன் மூலம் சேவை தோல்வியடையும் தொடு புள்ளிகள் அல்லது வாடிக்கையாளரின் புள்ளிகளை நாம் எவ்வாறு அடையாளம் காண முடியும் என்பதையும் விவாதித்தோம் வாடிக்கையாளர்கள் குழப்பம் அடையலாம் எனவே அவர்களுக்கு பொருத்தமான தகவல்தொடர்புகளை உருவாக்க முடியும் அது சவாலை தீர்க்கும் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பு அல்லது சேவையை சரியாகப் பயன்படுத்துவதற்கு வாடிக்கையாளருக்கு அறிவு மற்றும் கல்வியை எவ்வாறு அளவீடு செய்ய முடியும் என்பதை நாம் பார்த்தோம் வாடிக்கையாளர் சேவை செயல்பாட்டில் இருப்பதற்கு முன்பே சரியான அறிவு ஓட்டம் ஏற்கனவே நடந்திருந்தால் எனவே சேவை வழங்குநர் சேவை நுகர்வோருடன் இணைந்து சேவை தீர்வை உருவாக்க முடியும் எனவே சேவை வணிகத்திற்காக நாம் விவாதித்த 6 7 P களில் இரண்டு P க்கள் பதவி உயர்வு மற்றும் நம் செயல்முறை சேவை செயல்முறை ஆகிய இரண்டு P களை நாம் பார்த்தோம் அருவருப்பு மற்றும் பன்முகத்தன்மை காரணமாக சேவை இன்று சேவை பண்புகள் காரணமாக உருவாக்கப்பட்ட மற்றொரு தனித்துவமான சவால்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் அந்தச் சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் எனவே நாம் பார்க்கப்போகும் முதல் தலைப்பு வேறியபில் டிமாண்ட் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட திறன் ஆகியவற்றின் சவால் ஆகும் இப்போது நமக்கு எழும் முதல் கேள்வி அனைத்து வணிகங்களிலும் தேவை மாறுபாடு உள்ளது எனவே தீபாவளியின் போது நகை அல்லது இனிப்புகள் அல்லது ஆடைகளுக்கு அல்லது பல்வேறு வகையான பரிசுப் பொருட்களுக்கு அதிக அளவில் தேவை இருக்கும் என்பது நமக்கு தெரியும் எனவே சேவையின் விஷயத்தில் சிறப்பு மாறுபாடு இருந்தால் சிறப்பு என்ன தேவை மாறுபாடு உள்ளது கோடை காலத்தில் குளிர்கால ஆடைகள் கோரப்படாது எனவே பொருட்களில் தேவை மாறுபாடு பருவகாலம் காரணமாக பொருட்கள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட வகை தயாரிப்புக்கு அதிக அளவு தேவை இருக்கலாம் இது ஒரு பேஷன் தயாரிப்பு அல்லது ஒரு ஃபேஷன் தயாரிப்பு மொபைல் போனின் ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு பலர் வரிசையில் நிற்கலாம் மற்றும் பலர் பலருக்கு முதல் தொகுப்பு வெளியீட்டைப் பெற முடியாமல் போகலாம் எனவே அனைத்து வணிகங்களிலும் தேவையின் மாறுபாடு உள்ளது எனவே சேவை வணிகத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது அங்கு நாம் இதை ஒரு தனித்துவமான சவாலாக பார்க்கிறோம் மீதமுள்ள இரண்டு சேவை பண்புகளில் சேவையில் என்ன வித்தியாசம் அவை பிரிக்க முடியாதவை மற்றும் அழிந்துபோகக்கூடியவை எனவே நீங்கள் முடி வெட்டுவதைத் தேடுகிறீர்களோ அல்லது நீங்கள் ஒரு திரைப்படத்தைப் பார்க்க விரும்புகிறீர்களா அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது உங்கள் பல் சிகிச்சையைப் பெற விரும்புகிறீர்களா சேவை வழங்குநர் பல் மருத்துவர் அல்லது திரைப்படத் திட்டம் அல்லது பிசியோதெரபிஸ்ட் அல்லது சலூன் தனிப்பட்ட மற்றும் நீங்கள் ஒரு சேவை நுகர்வோர் என்ற முறையில் ஒரே இடத்தில் மற்றும் சட்டக வேலைகளுக்குள் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் எனவே இது பிரிக்க முடியாத பகுதியாகும் இதன் விளைவாக விமானம் ஏற்கனவே புறப்பட்டு 26 காலியாக இருந்திருந்தால் அந்த சேவை வாய்ப்புகள் போய்விட்டன இதை நாம் முன்பு விவாதித்தோம் எனவே கிடைக்கக்கூடிய திறனை விட அதிக தேவை இருந்தால் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கும் சிவப்பு மண்டலம் உங்களுக்கு முன்னால் உள்ளது அங்கு தேவை அதிகபட்ச கொள்ளளவுக்கு மேல் இருக்கும் பின்னர் சேவை வழங்குநருக்கான அந்த வணிக வாய்ப்பும் நுகர்வோருக்கான சேவை நுகர்வு வாய்ப்பும் என்றென்றும் போய்விட்டது இது அழியும் இயல்பு ஆகும் எனவே இதன் விளைவாக நாம் சரக்குகளை உருவாக்க முடியாது நகைகளின் விஷயத்தில் நாம் செய்ய முடியும் இனிப்புகள் பரிசுகள் உட்பட குளிர்கால ஆடைகள் மற்றும் கோடை ஆடைகளுக்கு எதிராக நாம் செய்ய முடியும் நாம் நம் சரக்குகளை நிர்வகிக்க முடியும் ஓட்டத்தின் மாறுபாட்டை நிர்வகிக்கவும் சேவையின் போது இந்த பங்கு மற்றும் ஓட்ட எதிர் சமநிலை கடினம் ஏனெனில் சேவை பிரிக்க முடியாதது சேவை அழியக்கூடியது ஆகும் எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நம்மால் சேமிக்க முடியாது இப்போது தொழில்நுட்பம் மூலம் நாம் கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் சில உதாரணங்களைப் பற்றி விவாதிப்போம் சேவை முன்மொழிவை நம்மால் மாற்றிக்கொள்ள முடிகிறது அங்கு இந்த பெரிய அளவிலான தேவையை நிர்வகிப்பதன் மூலம் அல்லது சில சமயங்களில் சந்தைப்படுத்தல் உத்திகளால் தேவையை நிர்வகிக்க முடிகிறது மேலும் நாம் சில உதாரணங்களைப் பார்ப்போம் ஆனால் சில சவால்களுக்கு நாம் பொதுவாக இந்த சவால்களை எதிர்கொள்ள முடியும் முக்கிய தேவை என்பது மாறிவரும் தேவை மற்றும் கட்டுப்பாட்டு திறன் ஆகியவை சேவை வணிகத்தில் ஒரு தனித்துவமான சவாலாகும் சேவைத் தொழிலில் திறன் பல வடிவங்களை எடுக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட கச்சேரி ஒரு குறிப்பிட்ட வகுப்பு அதாவது ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்தில் இருக்கும் இடம் அல்லது அதே இடத்தில் இருப்பது ஆகும் ஒரு ஆடிட்டோரியத்தில் ஆறு நிகழ்ச்சிகள் இருக்கலாம் ஆனால் நிகழ்ச்சிகளில் எதுவுமே கூடுதல் இருக்கை கிடைக்காமல் இருக்கலாம் அவை அனைத்தும் நிரம்பியிருக்கலாம் இது மிகவும் பிரபலமான திரைப்படம் ஆக இருக்கலாம் எனவே திறன் நேரத்தின் அடிப்படையில் இருக்கலாம் திறன் இடத்தின் அடிப்படையில் இருக்கலாம் இது சேவை மற்றும் நிகழ்வை வழங்குவதற்கு இருக்க வேண்டிய இரண்டு அல்லது மூன்றாவது உறுப்பு மக்கள் அல்லது நுகர்வோரின் கலவையாக இருக்கலாம் எனவே வாடிக்கையாளர்களின் வருகையைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் இடம் கிடைப்பதில் ஒரு பொருத்தமின்மை இருக்கலாம் எனவே சலூன் பிற்பகல் நேரங்களில் காலியாக இருக்கலாம் மற்றும் மாலை நேரங்களில் 20 பேர் காத்திருக்கலாம் எனவே நேரம் மக்கள் இடம் ஆகிய மூன்று உறுப்புகள் மற்றும் பிற தொடர்புடைய கூறுகள் அவை அனைத்தும் உகந்த சேவையை வழங்க நிர்வகிக்கப்பட வேண்டும் இப்போது உகந்த சேவையின் இந்த சேவை சேவை வணிக மேலாண்மை சவாலாகும் அங்கு நாம் செயல்திறன் மற்றும் உகந்த தன்மை ஆகிய இரண்டையும் தேடுகிறோம் இப்போது அதிகபட்ச திறன் கருத்தாக்கங்களின்படி இந்த உகந்த கருத்து என்ன எனவே இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்க முடியும் என உடல் உள்கட்டமைப்பின் அடிப்படையில் அதிகபட்ச திறன் இருக்க முடியும் ஆனால் சேவை செய்யும் நபர்களின் திறன் காரணமாக வேறு சில தடைகள் இருக்கலாம் எனவே கோட்பாட்டளவில் ஒரு உணவகத்தில் 300 பேருக்கு ஒரு மணி நேரத்தில் உணவளிக்க முடியும் இருக்கைகளின் எண்ணிக்கை மற்றும் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் வழங்கப்பட்ட உணவை உட்கொள்ளும் நேரம் மற்றும் விநியோக நேரம் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளலாம் இப்போது அந்த அதிகபட்ச திறன் உகந்த திறனுக்கு கிட்டத்தட்ட மிக அருகில் இருக்கலாம் அதனால் இந்த வரைபடத்தில் இந்த அதிகபட்ச கோடுக்கும் இந்த பச்சை கோட்டிற்கும் இடையே உள்ள இடைவெளி உகந்ததாக இருக்கும் வரி இது மிகவும் குறுகியதாக இருக்கலாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்ட் எனில் நிறைய சேவைகள் சுய சேவை வகை அல்லது அமைப்புகளால் வழங்கப்படுகின்றன அங்கு இயந்திரங்கள் அல்லது ஆட்டோமேஷன் பெரும் பங்கு வகிக்கிறது ஆனால் சிறந்த உணவு போன்ற வேறு வகையான சேவைகள் இருக்கலாம் இது அட்டவணைகளின் எண்ணிக்கையை மட்டும் சார்ந்தது அல்ல இது ஆர்டர் செய்யப்பட்ட உணவு வெவ்வேறு உணவுகளைத் தயாரிக்க எடுக்கும் நேரம் சமையல்காரர்களின் எண்ணிக்கை பணியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் பணியாளர்கள் மற்றும் சேவையகங்கள் போன்ற பிற சேவையகங்களைப் பொறுத்தது எனவே இந்த அனைத்து கூறுகளையும் ஒன்றாக உட்கொள்ளும்போது உட்கட்டமைப்பு ரீதியாக இருக்கை வாரியாக அதிகபட்ச திறன் ஒரே மாதிரியாக இருக்காது உயர்தர நிலைக்கு நாம் வழங்கக்கூடிய திறன் ஏனெனில் சம்பந்தப்பட்ட பிற உறுப்புகளின் எண்ணிக்கை உள்ளது எனவே உகந்த நிலைக்கும் அதிகபட்ச நிலைக்கும் இடையிலான இடைவெளியை நாம் எவ்வாறு குறைக்க முடியும் என்பதைப் பார்ப்பதே நம் நோக்கம் அதை நாம் சிறப்பாகச் செய்ய முடியும் வெளிப்படையாக இந்த உச்சத்தையும் தொட்டியையும் பார்க்கும்போது இந்த மாறுபாட்டை நாம் நிர்வகிக்க விரும்புகிறோம் அதனால் ஒருவித சராசரி தேவை நிலை இருந்தால் அந்த சராசரி தேவை நிலை உகந்த தேவை நிலைக்கு முடிந்தவரை நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் மேலும் உகந்த நிலைக்கும் அதிகபட்ச நிலைக்கும் இடையிலான இடைவெளியைக் குறைக்க விரும்புகிறோம் எனவே இவை ஒரு வகை ஆகும் வெளிப்படையாக நாம் இதை விரும்பவில்லை தொட்டி மற்றும் அது ஓரளவு இருக்க வேண்டியிருந்தாலும் நாம் இந்த அளவை உயர்த்த விரும்புகிறோம் அதனால் அது முடிந்தவரை குறைவாக இருக்கும் எனவே இந்த மூன்று சவால்கள் உள்ளன குறைந்த பயன்பாட்டின் சந்தர்ப்பங்களை முடிந்தவரை குறைக்கவும் உகந்த அளவை முடிந்தவரை அதிகபட்ச நிலைக்கு நெருக்கமாக கொண்டு வரவும் மற்றும் தேவையின் சராசரி நிலை மற்றும் உகந்த தேவைகள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பதைக் காணவும் முடிந்தவரை வெளிப்படையாக சமன்பாட்டிற்கு இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒன்று தேவை பக்கம் மற்றும் மற்றொன்று திறன் பக்கம் ஆகும் இந்த மாறக்கூடிய தேவையைப் பூர்த்தி செய்யும் திறனை நாம் சரிசெய்ய வேண்டும் அல்லது கோரிக்கையை சரியான நேரத்தில் மாற்றுவதன் மூலமோ இடம்யில் மாற்றுவதன் மூலமோ அல்லது சில வகையான கற்பனை சரக்குகளை உருவாக்குவதன் மூலமோ நாம் நிர்வகிக்க வேண்டும் உதாரணமாக நியமனங்கள் சரி செய்யப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட காத்திருப்பு காலத்தில் மக்கள் லாபகரமாக ஈடுபட்டிருந்தால் பல் திறனை சிறப்பாகப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு நோயாளி முடிந்தவுடன் அடுத்த நோயாளி மருத்துவரை சந்திக்கத் தயாராக இருக்கிறார் அல்லது மருத்துவர் ஓய்வு எடுக்கும்போது மருத்துவ உதவியாளர்களால் செய்யப்படும் பிற நடவடிக்கைகள் உள்ளன அல்லது ஒரு வகையான செயல்முறை வரிசையை நாம் உருவாக்குகிறோம் அங்கு ஒரு நோயாளி மிக முக்கியமான பகுதிக்கு மருத்துவரால் கலந்து கொள்ளப்படுகிறார் இது வேர் அறுவை சிகிச்சையின் சிக்கலான பகுதியாக இருக்கலாம் மற்ற நோயாளிகள் தயாராகி வருகின்றனர் துப்புரவு நடவடிக்கைகள் வலி நிவாரண ஊசி செயல்பாடு இவை ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கலாம் மற்றும் செயல்பாட்டின் இணையான கோடுகளை உருவாக்கும் திறனைப் பிரிப்பதன் மூலம் நாம் அங்கு முடியும் நோயாளிகளின் உகந்த நிலை நல்ல திருப்தி நிலையில் அதிக எண்ணிக்கையை நாம் கையாள முடியும் எனவே விமானம் போன்ற அழிந்துபோகக்கூடிய வணிகங்களில் சில சுவாரஸ்யமான வழிகளைப் பார்ப்போம் அங்கு விமானம் அதிக வெற்று இருக்கைகளுடன் புறப்பட்டால் அது நிதி முடிவுகளுக்கு நேராக செல்லும் இழப்பாகும் அடுத்த விமானம் முழுவதுமாக சென்றாலும் அதை மீட்டெடுக்க முடியாது ஏனென்றால் எல்லா விமானங்களும் முழுமையாக செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே ஒரு விமானம் பாதி காலியாக இருந்தால் அது விமான நிறுவனங்களின் நிதி முடிவுகளில் நிரந்தர தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போது விமான நிறுவனங்கள் என்ன செய்துள்ளன மேலும் இது பல வணிகங்களில் குறிப்பாக உள்கட்டமைப்பு முதலீடு அதிக செலவாகும் வணிகங்களில் மில்லியன் கணக்கான டாலர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் போன்ற விமான செலவுகள் போன்ற நிலையான நுட்பங்களில் ஒன்றாகும் சில கூடுதல் மேம்படுத்தும் சேவைகளை உருவாக்க முடியும் இதன் மூலம் நாம் வெவ்வேறு விலைகளை வசூலிக்க முடியும் மேலும் நாம் பல்வேறு தேவைகளை உருவாக்கலாம் எனவே நாம் இந்த விகிதத்தை ஃபென்சிங் என்று அழைக்கிறோம் மற்றும் தேவையை உருவாக்குவோம் எனவே இந்த வரைபடத்தில் விமான நிறுவனங்கள் A அவர்கள் வெவ்வேறு நேர இருக்கைகளை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே வணிக இடங்கள் இரண்டு அல்லது மூன்று பொருளாதார இடங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வணிக இடங்கள் ஒரு பொருளாதார இருக்கை அல்லது ஒரு உல்லாசப் பயண இருக்கையுடன் ஒப்பிடும்போது இரண்டு அல்லது மூன்று மடங்கு வருவாயைப் பெறலாம் எனவே நீட்டிக்கக்கூடிய இருக்கை மற்றும் பிற உணவு மற்றும் குளிர்பான சேவைகள் போன்றவற்றைக் கொண்டு சில குறிப்பிட்ட திறன்களை முன்பதிவு செய்வதன் மூலம் அதே விமானத்தில் திறனின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நீங்கள் அதிக அளவு வருவாயை உருவாக்க முடியும் எனவே அதே விமானம் தான் டெல்லியில் இருந்து லண்டனுக்கு ஒரு விமானத்தின் அதே முக்கிய சேவையை வழங்குகிறது ஆனால் அதே விமானத்திற்குள் சேவையை மேம்படுத்துவதன் மூலம் அல்லது சில கூடுதல் சேவைகளை வழங்குவதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும் வெவ்வேறு கோரிக்கைகளின் வழிகளை உருவாக்குதல் ஆனால் வெவ்வேறு வருவாய் வழிகள் ஆனால் திறன் எவ்வாறு நெகிழ்வானது என்பதைப் பாருங்கள் இந்த இருக்கைகள் அனைத்தும் தோட்டாக்களைப் போன்றது இந்த இருக்கைகளில் பெரும்பாலானவை உடனடியாக இழுக்கப்படுகின்றன அல்லது நீங்கள் அவற்றை எளிதாக வெளியே இழுக்கலாம் எனவே வெவ்வேறு பாத்திரங்களை உருவாக்குவதன் மூலம் அதாவது இருக்கைகளுக்கு இடையே உள்ள தூரம் மற்றும் பல்வேறு வகையான இருக்கைகளை செருகுவதன் மூலம் விமான நிறுவனங்கள் பெரும்பாலும் பொருளாதார இழப்பு அல்லது உல்லாசப் பொருளாதாரம் முதன்மைப் பொருளாதாரம் வணிகம் மற்றும் முதல் இடையே திறன் விநியோகத்தை வேறுபடுத்துகின்றன எனவே இன்னும் முதல் வகுப்பு இடங்கள் தேவைப்பட்டால் மிகவும் நல்லது எனவே அவர்கள் முதல் வகுப்பு இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அல்லது வணிக வகுப்பு இடங்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் வணிக வகுப்பு இருக்கைகளுக்கு குறைந்த அளவு தேவை இருந்தால் அவர்கள் சில வணிக வகுப்பு இருக்கை பகுதிகளை வெளியேற்றலாம் மற்றும் செருகுநிரல் அல்லது சில நேரங்களில் சேவை அளவை மாற்றலாம் மற்றும் பெரும்பாலும் அவற்றை பொருளாதார பயணிகளாக மாற்றலாம் சில நேரங்களில் ஒரு இடையகம் வைக்கப்படுகிறது அங்கு அதிகப்படியான ஓட்டம் இருந்தால் அல்லது பொருளாதாரத்தில் இருந்து அதிக அளவு தேவைப்பட்டால் நீங்கள் அவற்றை மாற்றலாம எனவே அரை வணிக தாங்கல் பகுதி ஆனால் இருக்கைகள் வணிக வகை மற்றும் சிறந்த உணவு பானம் மற்றும் திரைப்படம் போன்ற பிற வசதிகள் போன்ற மேம்படுத்தப்பட்ட கூடுதல் சேவைகளை எளிதாக வழங்க முடியும் அல்லது இப்போது எகானமி இருக்கையில் இருந்து உபரிநீர் வழங்கப்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு பொருளாதார நிலை சேவையை வழங்கலாம் மற்றும் திறனை உகந்ததாகப் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே பிளவு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் மேலும் திரைப்படங்களில் மல்டிப்ளெக்ஸ் என்று அழைக்கப்படும் பலவற்றில் விமான நிறுவனங்கள் நெகிழ்வான திறனை உருவாக்குகின்றன முன்னதாக ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தை ஒரே கால கட்டத்தில் காட்டும் நிலையான அரங்கம் இருக்கும் இப்போது அவர்கள் பல திரைகளைக் கொண்டுள்ளனர் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் இந்த பகுதி ஆடிட்டோரியம் வெவ்வேறு திரைகளுடன் அவை நெகிழ்வான திறனைக் கொண்டுள்ளன எனவே ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்திற்கு அதிக தேவை இருந்தால் ஆடிட்டோரியம் ஒன்று மற்றும் ஆடிட்டோரியம் இரண்டும் இணைந்து ஒரு பெரிய வசதியை வழங்கலாம் அல்லது ஆடிட்டோரியத்தின் இரண்டு வசதிகளை ஆடிட்டோரியத்தில் ஒன்று சேர்க்கலாம் மற்றும் 2 3 வாரங்களுக்கு அந்த நகர்வு இருக்கும் தேவை மட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய வசதியை வழங்குகிறீர்கள் அல்லது மிக அதிக எண்ணிக்கையிலான இருக்கைகளைக் கொண்ட ஆடி ஒன்றில் திரைப்படங்கள் எளிதாகத் தொடங்கலாம் மற்றும் இரண்டு வாரங்களுக்குப் பிறகு காகிதங்களின் தேவை குறைவாக இருக்கும் போது நீங்கள் அதை அரங்கம் இரண்டை நகர்த்தலாம் மற்றும் அரங்கம் ஒன்றை அடுத்த படமாக கொண்டு வரலாம் அதே வசதியை பல்வேறு வகையான சலுகைகள் மற்றும் வெவ்வேறு விதமான விகிதங்களுடன் பிரித்து அனைத்து திறன்களுக்கும் மேலாக ஒரே நெகிழ்வான திறனை உருவாக்குவதற்கான மற்றொரு உதாரணம் ஆகும் எனவே இந்த வழியில் நாம் நீட்சி மற்றும் சுருங்குதல் பொறிமுறையால் சேவை செய்ய முடியும் வெளிப்புற அமைப்பு அப்படியே இருக்கலாம் ஆனால் அதற்குள் நாம் பல்வேறு நிலைகளில் சேவைகள் அல்லது வசதிகளை நீண்ட மற்றும் குறுகிய காலத்திற்கு வைத்திருக்கிறோம் அல்லது கண்புரை அறுவை சிகிச்சை அல்லது பல்மருத்துவ செயல்முறைகள் பற்றி விவாதித்தபடி சில கூடுதல் செயல்முறை ஸ்ட்ரீம்களை உருவாக்குவதன் மூலம் செயல்பாட்டில் செலவழிக்கும் நேரத்தை குறைக்கலாம் சில நேரங்களில் நாம் ஒரு நெருக்கத்தை உருவாக்கலாம் உகந்த நிலை மற்றும் அதிகபட்ச நிலை ஆகியவற்றுக்கு இடையேயான தேவை இடைவெளியை பொருத்துவதற்கு நாம் புதுமையான அணுகுமுறைகளைப் பயன்படுத்தலாம் என்பதை நாம் பார்த்த இந்த வரைபடம் உங்களுக்குத் தெரியும் இவை அனைத்தும் குறுக்கு ரயில் ஊழியர்கள் பகுதி நேர ஊழியர்களைப் பயன்படுத்துங்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் செயல்முறையின் ஒரு பகுதியைச் செய்ய அல்லது வாடகைக்கு அல்லது பகிரக்கூடிய சில வசதிகளைச் சேர்க்குமாறு வாடிக்கையாளர்களைக் கேட்கிறார்கள் எனவே நிச்சயமாக தேவை மாறுபாடு இருந்தால் ஒருவரை அணுகினால் நாம் எதையுமே செய்ய மாட்டோம் வாழ்க்கையின் ஒரு உண்மையாக நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த நாட்களில் அது மிகவும் மலிவு அல்ல எனவே நாம் வேறு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவே இப்போது கோரிக்கை பக்கத்தில் நாம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பதைப் பார்க்கலாம் எனவே உச்ச காலத்தில் தேவையை குறைத்து அதை ஒல்லியான காலத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் எனவே மகிழ்ச்சியான நேரங்களை அறிவிப்பதன் மூலம் உணவகங்கள் அதைச் செய்கின்றன அங்கு ஒல்லியான காலம் உச்ச காலத்துடன் ஒப்பிடும்போது உங்களுக்கு சில சிறந்த விகிதங்கள் கிடைக்கும் மாற்றாக நீங்கள் உண்மையில் உச்ச காலத்திற்கு சில பிரீமியத்தை வசூலிக்கலாம் அதனால் திரைப்படம் அடிக்கடி அதைச் செய்ய திரைப்படம் வெளியான வார இறுதியில் எனவே வெள்ளி சனி ஞாயிறு நீங்கள் அதிக கட்டணம் வசூலிக்கிறீர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அதைச் செலுத்தத் தயாராக உள்ளனர் அந்த முதல் இரண்டு மூன்று நாட்களில் அதைப் பார்க்க ஆர்வமுள்ள மக்கள் அவர்கள் அதிக விலை கொடுக்கத் தயாராக உள்ளனர் அல்லது நீங்கள் தட்கல் டிக்கெட்டை உருவாக்கலாம் அங்கு யாராவது நாளை பயணம் செய்ய அதிக கட்டணம் செலுத்தலாம் மற்றும் காலியாக இருந்தால் அந்த இடங்களை பெறலாம் எனவே இவை நீங்கள் உண்மையில் பிரீமியத்தை வசூலிக்கலாம் அல்லது ஒல்லியான காலத்திற்கு தீவிரத்தை கொடுக்க முயற்சி செய்யலாம் அல்லது நாம் உண்மையில் நேரம் ஒதுக்கீடு முறையை உருவாக்கலாம் அல்லது வரிசையில் இருக்க முடியும் இவை அனைத்தும் தேவையை நிர்வகிக்கும் விதத்தில் சேவை அமைப்பில் சில தற்காலிக சரக்குகளை உருவாக்கும் பொதுவாக அது அழிந்துவிடும் எனவே இட ஒதுக்கீடு அமைப்பு நியமன முறை வரிசை அமைப்பு இவை அனைத்தும் தேவையை நிர்வகிப்பதற்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும் செயல்முறை மாற்றங்களுடன் இணைந்து இந்த நிர்வாக தேவையையும் நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக உங்கள் எல்லா விமான நிறுவனங்களும் விமான நேரத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே சரிபார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அவர்கள் என்ன செய்ய முயல்கிறார்கள் என்பது வாடிக்கையாளரின் வருகை காலத்திற்கு ஏற்ப மாறுபடும் என்பதை அவர்கள் அறிவார்கள் எனவே அவர்கள் ஒரு இடையக நேர மண்டலத்தை உருவாக்குகிறார்கள் இதனால் வாடிக்கையாளர்கள் ஒரு மணி நேரத்திற்குள் வரலாம் ஆகையால் விமானம் காலை 11 மணிக்கு புறப்படுகிறது வாடிக்கையாளர்கள் காலை 9 மணிக்குள் சரிபார்க்க வேண்டும் சில வாடிக்கையாளர்கள் காலை 9 மணிக்கு சரிபார்க்கிறார்கள் சிலர் 9 30 க்கு வருவார்கள் எனவே 10o கடிகாரம் வரை அவர்கள் வாடிக்கையாளர்களைச் சேகரித்து சேமித்து வைக்கும் நேரம் ஆகும் ஏனென்றால் நீங்கள் வெளியே சோதித்த பிறகு உங்களுக்குத் தெரிந்தபடி நீங்கள் பாதுகாப்பு வழியாகச் சென்று வாயிலுக்குச் செல்லுங்கள் அங்கு மீண்டும் மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுக்குத் தேவையானது என்னவென்றால் 11o கடிகாரத்தில் விமானம் ஏறத் தயாராக இருக்கும்போது அல்லது 22 11 ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அந்த நேரத்தில் ஏறத் தயாராக இருப்பார்கள் எனவே உங்களுக்கு நீண்ட போர்டிங் இடைவெளி இல்லை அந்த விமானம் காத்திருக்கவில்லை இது மிகவும் விலை உயர்ந்தது பயணிகள் வருவதற்கு காத்திருக்கவில்லை எனவே இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே சரிபார்ப்பது என்று நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள் அதனால் மக்கள் 9 முதல் 10 க்குள் வரலாம் பின்னர் அவர்கள் 10 முதல் 10 40 க்குள் வாயிலுக்குப் பயணம் செய்யலாம் மற்றும் அனைவரும் 10 40 க்கு ஏறத் தயாராக இருப்பார்கள் எனவே 20 நிமிடங்களுக்குள் நாம் விமானத்தை ஏற்றலாம் மற்றும் முக்கிய நேரத்தில் சாமான்கள் ஏற்றப்படும் அதனால் 1100 மணிக்கு விமானம் புறப்படும் எனவே இவை வெவ்வேறு செயலாக்கங்களை உருவாக்கும் முன் செயலாக்கமாகும் எனவே பல செயல்முறை படிகளை நிர்வகிப்பதன் மூலம் வரிசைகளை நிர்வகிப்பதன் மூலம் திறன் மற்றும் தேவைக்கு இடையே ஒரு பொருத்தத்தை உருவாக்க முடியும் விமானங்கள் எகனாமி ஷீட் பிசினஸ் ஷீட் பற்றி நான் விவாதித்துக் கொண்டிருந்தபோது திறனைப் பிரிக்க நாம் விரும்பும்போது அது விலைக்கு கைகோர்த்துச் செல்ல வேண்டும் அல்லது நாம் ரேட் ஃபென்சிங் என்று அழைக்கிறோம் சில நேரங்களில் தயாரிப்பு கூறுகளை மாற்றுவதன் மூலமும் நாம் இதைச் செய்யலாம் இது ஒரு காலத்தில் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் ஒலிம்பிக் விளையாட்டுகள் அல்லது விம்பிள்டன் விளையாட்டுகள் அல்லது பல விளையாட்டு நிகழ்வுகளைப் பார்க்க ஆர்வமாக இருந்தனர் வெளிப்படையாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அல்லது ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இடையே ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் போட்டி நடந்தால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வாய்ப்பை இழக்கலாம் அல்லது நீங்கள் ஆர்வமாக இருக்கும் நீச்சல் ஒலிம்பிக் நிகழ்வின் போது நீங்கள் இல்லையென்றால் நீங்கள் இழக்க நேரிடும் வாய்ப்பு ஆகும் இப்போது இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையாகும் அங்கு தேவை திறனை விட அதிகமாக உள்ளது எனவே இங்குதான் உண்மையில் சிவப்புப் பகுதி மிகப் பெரியது மற்றும் கிடைக்கும் திறனைப் பொறுத்து இந்த உச்சக் கோரிக்கையைப் பொருத்துவது எப்போதுமே கடினமாக இருந்தது ஏனென்றால் அந்த உச்சத் தேவையைப் பூர்த்தி செய்ய நீங்கள் ஒரு பெரிய அரங்கத்தை உருவாக்கினால் மீதமுள்ள நேரம் காலியாக இருக்கும் எனவே உச்சத்திற்கும் தொட்டிக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கும் எனவே இது ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் குறிப்பிட்ட தொலைக்காட்சி மற்றும் இணையதள ஸ்ட்ரீமிங் ஆகியவை விளையாட்டின் தன்மையை ஒன்றாக மாற்றியுள்ளன இப்போது விரிவான மிகச் சிறந்த தொலைக்காட்சி கவரேஜ் அல்லது நெட் கவரேஜில் கிடைக்கிறது மற்றும் ஸ்போர்ட்ஸ் பார் அல்லது ஸ்போர்ட்ஸ் பப்கள் அல்லது விளையாட்டு உணவகங்கள் போன்ற வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன கூடுதல் தேவைக்கு அதிகமான மக்கள் அதிக அளவில் ஓடுகிறார்கள் பல்வேறு வகையான பொழுதுபோக்கு மையங்களில் மக்கள் பரவியுள்ளனர் மிகப் பெரிய திரைகள் உங்களுக்கு கூடுதல் பொழுதுபோக்கு வசதிகளுடன் கூடிய தனியார் இடத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு கூடுதல் நன்மையைக் காட்டுகின்றன உணவு பானங்கள் போன்றவை ஆகும் இதன் விளைவாக இன்று அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மில்லியன் கணக்கான மக்கள் ஒரே விளையாட்டு நிகழ்வை அனுபவிக்கிறார்கள் மற்றும் தொலைக்காட்சி விளம்பர இடைவெளிகளால் ஸ்பான்சர்ஷிப் மூலம் விளையாட்டுகள் அதிக பணம் ஆகின்றன எனவே திருப்தியடைந்த மற்றும் அதிக சேவை வழங்குநர்கள் அல்லது அதிக பொழுதுபோக்கு அல்லது அதிக மக்கள் செறிவூட்டப்பட்டது எனவே சேவையை மாற்றுவதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல வெற்றி வெற்றி நிலைமை எனப்படும் எனவே அதே ஹோட்டலில் ரேட் ஃபென்சிங்கை உருவாக்குவதன் மூலம் சுருக்கமாகச் சொல்லலாம் மற்ற P சேவையின் விலை பற்றி நீங்கள் விவாதிக்கும்போது நாம் இதை மீண்டும் விவாதிப்போம் உதாரணமாக வணிகப் பயணிகள் அவர்கள் விலை நிர்ணயத்தால் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை எனவே அங்கு தேவைக்கு குறைவான நெகிழ்ச்சி உள்ளது எனவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தேவை y அச்சுக்கு இணையாக இருக்கும் மறுபுறம் பொருளாதாரம் தேவைப்பட்டால் ஊக்கத்தொகையை வழங்குவதன் மூலம் ஒரு பெரிய மாறுபாட்டை உருவாக்க முடியும் மேலும் இந்த திறன் மேலாண்மை மற்றும் விலை மேலாண்மை எவ்வாறு ஒன்றாக வேலை செய்ய முடியும் என்ற விலையைக் குறித்து நாம் விவாதிக்கும்போது இது விரிவாக விவாதிக்கப்படும் ஒரு தலைப்பு ஆகும்